இந்த வகுப்பில் குறைத்தல் சிக்கல்களைத் தீர்க்க இயற்கணித முறையைப் பார்ப்போம் நாங்கள் பயன்படுத்திய அதே குறைத்தல் சிக்கலையும் வரைகலை முறையைப் பயன்படுத்தி நாங்கள் தீர்த்த அதே சிக்கலையும் நாங்கள் கருதுகிறோம் எனவே சிக்கல் X1 X2 ≥ 4 5X1 2X2 ≥ 10 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு 7X1 5X2 ஐக் குறைக்கிறது இப்போது மீண்டும் அதே முறையைப் பின்பற்றுவோம் அங்கு ஏற்றத்தாழ்வுகளை சமன்பாடுகளாக மாற்றுகிறோம் நாங்கள் முயற்சி செய்கிறோம் சமன்பாடுகளை தீர்க்க எனவே நாங்கள் முன்பு செய்ததைப் போலவே இரண்டு தடைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் தற்போது புறநிலை செயல்பாடு மற்றும் எதிர்மறை அல்லாதவற்றை விட்டுவிடுவோம் எனவே இரண்டு தடைகள் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 மற்றும் 5 எக்ஸ் 1 2 எக்ஸ் 2 ≥ 10 இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 ஐப் பார்த்து அதை ஒரு சமன்பாட்டிற்கு மாற்றுவோம் அதை நாம் பின்வருமாறு செய்கிறோம் இப்போது இந்த கட்டுப்பாடு X1 X2 4 இப்போது X1 X2 X3 4 என எழுதப்பட்டுள்ளது இப்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகியவை ≥ 0 மற்றும் எக்ஸ் 1 எக்ஸ் 2 4 க்கு சமமாகவோ அல்லது 4 ஐ விட அதிகமாகவோ இருக்க விரும்புகிறோம் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 4 ஐ விட அதிகமாக இருந்தால் எக்ஸ் 3 நேர்மறையான மதிப்பை எடுத்து அதை 4 க்கு சமமாக்கும் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 4 எக்ஸ் 1 என்றால் எக்ஸ் 2 சரியாக 4 க்கு சமம் பின்னர் எக்ஸ் 3 மதிப்பு 0 ஐ எடுக்கும் இப்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 போன்றவை இருக்க வேண்டும் அவை பொதுவாக 4 க்கும் குறைவாக இருக்கக்கூடாது எனவே எக்ஸ் 3 எதிர்மறை மதிப்பை எடுக்காது எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 4 என மீண்டும் எழுதப்பட்டுள்ளது எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 4 என எழுதப்பட்டுள்ளது இப்போது இந்த எக்ஸ் 3 ஐ உபரி மாறி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மந்தமான மாறி ஆனால் எக்ஸ் 3 க்கு எதிர்மறை அடையாளம் இருப்பதால் இது எதிர்மறை ஸ்லாக் மாறி என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது இது உபரி மாறி என்று அழைக்கப்படுகிறது எனவே இது போன்ற தடையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும்போது இப்போது அது எதிர்மறை மந்தநிலை அல்லது உபரி மாறியை ஏற்படுத்தும் இதேபோல் 5X1 2X2 ≥ 10 5X1 2X2 X4 10 என எழுதப்பட்டுள்ளது இப்போது X4 வருகிறது ஏனெனில் 5X1 2X2 10 ஐ தாண்டும்போது எக்ஸ் 4 அதை 10 க்கு சமமாக மாற்ற நேர்மறையான மதிப்பை எடுக்கும் 5X1 2X4 சரியாக 10 க்கு சமமாக இருந்தால் எக்ஸ் 4 0 ஐ எடுக்கும் எங்களுக்கும் எக்ஸ் 1 இருக்க வேண்டும் எக்ஸ் 2 அதாவது 5X1 2X2 ≥ 10 5X1 2X2 10 க்கும் குறைவாக இல்லை எனவே X4 எதிர்மறை மதிப்பை எடுக்காது எனவே நம்மிடம் ஒரு தடையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும்போது நமக்கு எதிர்மறை மந்தமான மாறி அல்லது ஒரு உபரி மாறி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன முக்கியமாக எக்ஸ் 3 எக்ஸ் 4 ≥ 0 மற்றும் அவை தடைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் அவை எதிர்மறையான அடையாளத்தைக் கொண்டிருக்கும் முந்தைய வகுப்பில் நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தபோது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ நேர்மறை மந்தமான மாறிகள் என்று அறிமுகப்படுத்தினோம் மீண்டும் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ≥0 ஆக இருந்தன ஆனால் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 இல் 1 அடையாளம் தோன்றியது எனவே ஒரு மந்தமான மாறியைச் சேர்ப்பதன் மூலம் ஒரு சமத்துவமின்மையை ஒரு சமன்பாட்டிற்கு மாற்றும்போது கட்டுப்பாடு வகைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் நாம் ஒரு நேர்மறையான மந்தமான மாறியைச் சேர்க்கலாம் மற்றும் எதிர்மறை மந்தநிலை இது வகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் ஆனால் முக்கியமானது என்னவென்றால் இரு நிகழ்வுகளிலும் மந்தமான மாறிகள் ≥ 0 என வரையறுக்கப்படுகின்றன முடிவு மாறிகள் ≥ 0 என வரையறுக்கப்படுவது போல எனவே முந்தைய உதாரணத்தைப் போலவே இரண்டு மந்தமான மாறிகள் சேர்ப்பதன் மூலம் இப்போது இரண்டு சமன்பாடுகள் உள்ளன ஆனால் நமக்கு நான்கு மாறிகள் உள்ளன எங்களிடம் இரண்டு சமன்பாடுகள் இருந்தால் இரண்டு மாறிகளுக்கு மட்டுமே தீர்க்க முடியும் என்பதையும் நாங்கள் அறிவோம் ஆகையால் இப்போது நான்கு மாறிகள் மற்றும் இரண்டு சமன்பாடுகளைக் கொண்ட இந்த அமைப்பைத் தீர்க்க முயற்சிக்க முந்தைய வகுப்பில் நாங்கள் செய்ததைப் போன்ற ஒரு முறையைப் பின்பற்றுகிறோம் முந்தைய எடுத்துக்காட்டைப் போலவே எதிர்மறை மந்தநிலை அல்லது உபரி மாறிகள் புறநிலை செயல்பாட்டிற்கு பங்களிக்காது எனவே அவை எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 இரண்டிற்கும் 0 பங்களிக்கின்றன நாங்கள் இப்போது செல்கிறோம் X1 X2 X3 4 5X1 2X2 X4 10 X1 X2 X3 மற்றும் X4 ≥ 0 க்கு உட்பட்டு 7X1 5X2 0X3 0X4 ஐக் குறைக்கும் இந்த அமைப்பைத் தீர்க்கவும் இப்போது நாம் தீர்க்க வேண்டிய நேரியல் நிரலாக்க சிக்கல் 7X1 5X2 0X3 0X4 ஐக் குறைப்பதாகும் இது இரண்டு கட்டுப்பாடுகள் மற்றும் எதிர்மறைக்கு உட்பட்டது என்பதால் எங்களுக்கு நான்கு மாறிகள் மற்றும் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன ஒரு நேரத்தில் இரண்டு மாறிகள் மட்டுமே நாம் தீர்க்க முடியும் கொடுக்கப்பட்ட நான்கு மாறிகளிலிருந்து இந்த இரண்டு மாறிகள் 4C2 இல் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது அதை ஆறு வழிகளில் தேர்வு செய்யலாம் எனவே இதைத் தேர்வு செய்யலாம் எனவே இது 4 சி 2 வழிகளில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அல்லது அதை ஆறு வழிகளில் தேர்வு செய்யலாம் இப்போது இரண்டு மாறிகள் தேர்ந்தெடுப்பதற்கான இந்த ஆறு வழிகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக அவற்றில் ஒன்று எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்காக தீர்க்கப்படும் மற்றொன்று எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 க்காக தீர்க்கப்படலாம் எனவே இல்லை இப்போது ஆறு வழிகளில் யாரிடமிருந்தும் இரண்டு மாறிகள் தேர்ந்தெடுக்கும்போது மற்ற இரண்டு மாறிகள் உள்ளன அவை நாம் தீர்க்கவில்லை இந்த மாறிகள் சில தன்னிச்சையான மதிப்புக்கு சரி செய்யப்பட வேண்டும் இப்போது அவை உண்மையில் எந்தவொரு தன்னிச்சையான மதிப்பிற்கும் சரி செய்யப்படலாம் அதாவது அவை எல்லையற்ற மதிப்புகளை எடுக்கலாம் ஆனால் முந்தைய எடுத்துக்காட்டில் நாம் செய்ததைப் போலவே அந்த மாறிகளை 0 ஆக சரிசெய்கிறோம் எனவே இந்த மாறிகள் 0 அல்லது இவை நாம் சரிசெய்யும் மாறிகள் 0 க்கு சரி செய்யப்பட்ட மாறிகள் அடிப்படை அல்லாத மாறிகள் என்றும் நாம் தீர்க்கும் அந்த மாறிகள் அடிப்படை மாறிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே ஒரு நேரத்தில் ஆறுகளில் இரண்டு மாறிகள் எடுத்து அவற்றுக்கு தீர்வு காண்போம் மீதமுள்ள இரண்டு மாறிகளை 0 ஆக சரிசெய்வதன் மூலம் எனவே இப்போது திரும்பிச் சென்று ஆறு சாத்தியமான தீர்வுகளையும் பார்ப்போம் எனவே முதலில் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ 0 க்கு சரிசெய்வதன் மூலம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு தீர்வு காணப் போகிறோம் இப்போது நாம் தீர்க்கும்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ 0 ஆக சரிசெய்யும்போது நான் எக்ஸ் 1 ஐ நீக்குகிறேன் எக்ஸ் 2 எனவே நாங்கள் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு தீர்வு காணப் போகிறோம் எனவே X3 4 X4 10 க்கு நாங்கள் தீர்வு காண்கிறோம் இது எங்களுக்கு X3 4 மற்றும் X4 10 க்கு ஒரு தீர்வைத் தருகிறது இது இந்த தீர்வை நமக்குத் தருகிறது இப்போது இந்த தீர்வை நாம் கருத்தில் கொள்ளும்போது அங்கு X1 0 X2 0 X3 4 மற்றும் X4 10 எங்களிடம் இந்த தீர்வு உள்ளது அங்கு எக்ஸ் 3 4 மற்றும் எக்ஸ் 4 10 எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை மீறுகிறது எனவே இந்த தீர்வு அணுக முடியாதது எனவே இந்த தீர்வு அணுக முடியாததாகிவிடுகிறது ஏனெனில் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை மீறுகிறது இப்போது இரண்டாவது நிகழ்வைப் பார்க்கிறோம் அங்கு எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 நாங்கள் தீர்க்கப் போகிறோம் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 ஆக சரிசெய்யப் போகிறோம் ஆகவே நாம் போகிறோம் இரண்டாவது நிகழ்வை எடுத்துக் கொண்டால் எக்ஸ் 2 ஐ சரிசெய்கிறோம் எக்ஸ் 4 முதல் 0 வரை எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 க்கு தீர்வு காணப் போகிறோம் நாங்கள் X2 மற்றும் X4 ஐ 0 க்கு சரிசெய்கிறோம் என்பதால் நான் அவற்றை விட்டு விடுகிறேன் எனவே நான் எக்ஸ் 1 4 5 எக்ஸ் 1 10 ஐ தீர்க்கப் போகிறேன் எனவே 5 எக்ஸ் 1 10 எக்ஸ் 1 எக்ஸ் 3 4 எனவே 5X1 10 எனக்கு X1 2 தருகிறது எனக்கு X1 2 தருகிறது நான் X1 2 ஐ மாற்றும்போது எனக்கு X3 2 கிடைக்கும் இதனால் X1 X3 4 எனவே எங்களுக்கு ஒரு தீர்வு X1 2 எக்ஸ் 2 0 எனவே எக்ஸ் 2 0 எக்ஸ் 3 2 மற்றும் எக்ஸ் 4 0 இப்போது எக்ஸ் 3 2 என்பதால் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை மீறுகிறது எனவே இந்த தீர்வும் அணுக முடியாததாகிவிடும் இப்போது ஆறு சிக்கல்களில் மூன்றில் ஒரு பகுதியைப் பார்க்கிறோம் அங்கு நாங்கள் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 க்கு தீர்வு காணப் போகிறோம் மேலும் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 ஐ 0 க்கு சரிசெய்யப் போகிறோம் நான் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 ஐ 0 க்கு சரிசெய்கிறேன் என்பதால் நான் எக்ஸ் 2 ஐ அகற்றுகிறேன் மற்றும் இந்த தீர்விலிருந்து எக்ஸ் 3 எனவே இது எனக்கு ஒரு அமைப்பைத் தருகிறது அங்கு எக்ஸ் 1 4 இது எனக்கு ஒரு அமைப்பைத் தருகிறது அங்கு எக்ஸ் 1 4 மற்றும் 5 எக்ஸ் 1 எக்ஸ் 4 10 எனவே எக்ஸ் 1 4 இங்கே தீர்வு என்று காட்டப்பட்டுள்ளது நான் 5 எக்ஸ் 1 ஐ மாற்றும்போது 5 எக்ஸ் 1 20 ஆகிறது ஆகையால் எக்ஸ் 4 10 ஆகிறது இதனால் 5 எக்ஸ் 1 எக்ஸ் 4 10 எனவே எக்ஸ் 1 4 எக்ஸ் 4 10 என்ற தீர்வைப் பெறுகிறேன் எனவே எக்ஸ் 1 4 எக்ஸ் 2 0 எக்ஸ் 3 0 எக்ஸ் 4 10 எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்கிறது எனவே இது சாத்தியமாகும் இது ஒரு அடிப்படை தீர்வாகும் ஏனென்றால் நான் இரண்டு மாறிகள் தீர்க்கிறேன் இரண்டு மாறிகள் தீர்க்கிறேன் ஏனென்றால் எனக்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன எனவே இந்த தீர்வு அடிப்படை மற்றும் சாத்தியமானது எனவே இது அடிப்படை சாத்தியமானது இப்போது எக்ஸ் 1 4 எக்ஸ் 4 10 க்கான புறநிலை செயல்பாட்டின் மதிப்பைக் கணக்கிடுகிறேன் எனவே 7 எக்ஸ் 4 5 எக்ஸ் 0 இசட் 28 ஐ அளிக்கிறது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 28 ஆகும் இப்போது நாம் நகர்கிறோம் ஆறு தீர்வுகளில் 4 வது இடத்திற்கு இப்போது இந்த தீர்வில் இந்த தீர்வில் நான் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 க்கு தீர்க்கப் போகிறேன் நான் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 க்கு சரிசெய்யப் போகிறேன் எனவே நான் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 க்கு சரிசெய்யப் போகிறேன் எனவே இது செல்கிறது இது செல்கிறது இதுவும் செல்கிறது எனவே இரண்டாவது சமன்பாடு 2X2 10 ஆக மாறுகிறது அதிலிருந்து நான் X2 5 ஐப் பெறுகிறேன் இதிலிருந்து X2 5 மற்றும் நான் X2 ஐ 5 ஆக மாற்றினால் எனக்கு 5 X3 4 கிடைக்கிறது எனவே X3 1 எனவே எனக்கு ஒரு தீர்வு இருக்கிறது எக்ஸ் 1 0 எக்ஸ் 2 5 எக்ஸ் 3 1 எக்ஸ் 4 0 மற்றும் இந்த தீர்வு சாத்தியமானது ஏனெனில் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்கிறது மேலும் இது இரண்டு சமன்பாடுகளையும் திருப்தி செய்கிறது இது ஒரு அடிப்படை ஏனென்றால் நான் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 ஆகிய இரண்டு மாறிகள் தீர்க்கிறேன் எனக்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன எனவே எனக்கு ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வு உள்ளது எனவே புறநிலை செயல்பாடு மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் எனவே புறநிலை செயல்பாட்டு மதிப்பு இது எனக்கு Z 25 ஐ தருகிறது இப்போது ஆறு சிக்கல்களில் ஐந்தாவது இடத்திற்கு செல்கிறேன் அங்கு நான் X1 மற்றும் X3 ஐ சரிசெய்யப் போகிறேன் 0 மற்றும் நான் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 க்கு தீர்க்கப் போகிறேன் எனவே நான் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 ஐ 0 ஆக சரிசெய்கிறேன் எனவே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 முதல் 0 வரை எனவே முதல் சமன்பாடு எனக்கு X2 4 ஐ தருகிறது முதல் சமன்பாடு எனக்கு X2 4 ஐ தருகிறது இது இங்கே காட்டப்பட்டுள்ளது மேலும் நான் X2 4 8 X4 10 ஐ மாற்றும்போது இது எனக்கு X4 2 தருகிறது இப்போது எக்ஸ் 4 2 போது இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை மீறுகிறது எனவே இந்த தீர்வு சாத்தியமில்லை எனவே இது அணுக முடியாததாக மாறும் இது அணுக முடியாதது என்று எழுதப்பட்டுள்ளது இப்போது ஆறு சூழ்நிலைகளில் கடைசியாக செல்கிறோம் இப்போது கடைசியாக நான் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 க்கு தீர்க்கப் போகிறேன் நான் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 ஆக சரிசெய்யப் போகிறேன் எனவே நான் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 க்கு சரிசெய்யப் போகிறேன் எனவே இது செல்கிறது மேலும் செல்கிறது நான் X1 X2 4 5X1 2X2 10 க்கு தீர்க்க வேண்டும் 2X1 2X2 8 ஐப் பெற முதல் சமன்பாட்டை 2 ஆல் பெருக்குகிறேன் கழித்தால் எனக்கு 3X1 2 X1 23 எனக்கு X1 23 கிடைக்கும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது நான் X1 23 ஐ X1 X2 4 இல் மாற்றும்போது எனக்கு X2 103 கிடைக்கும் எனவே அந்த எக்ஸ் 1 எக்ஸ் 2 என்பது 123 ஆகும் இது 4 இப்போது இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை திருப்தி செய்கிறது எனவே இது சாத்தியமானது இதுவும் ஒரு அடிப்படை ஏனென்றால் நான் இரண்டு மாறிகள் தீர்க்கிறேன் ஏனென்றால் எனக்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன எனவே இது ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வாகும் இப்போது இதற்கான புறநிலை செயல்பாட்டின் மதிப்பை நான் கணக்கிடுகிறேன் எனவே 7X1 5X2 7 X 23 143 5 X 103 503 ஆக மாறும் இது எனக்கு 643 கொடுங்கள் இது 21 33 க்கு சமம் இப்போது அடிப்படை சாத்தியமான மூன்று தீர்வுகளில் புறநிலை செயல்பாட்டைக் குறைக்கும் மிகக் குறைந்த மதிப்பைக் கொண்ட ஒன்று மிகக் குறைந்த மதிப்பைக் கொண்டிருப்பது உகந்ததாகும் இது சிறந்த தீர்வாகும் எனவே தீர்வு 2 310 3 குறைத்தல் நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு உகந்ததாகும் அடுத்த வகுப்பில் இயற்கணித முறையின் இன்னும் சில அம்சங்களைக் காண்போம் இயற்கணித முறையை வரைகலை முறைடன் தொடர்புபடுத்த முயற்சிப்போம்